உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக நாம் இந்த வேய்புல் பரவலில் தொடருவோம் மற்றும் நான் சொன்னது போல் பாகங்கள் ஆலைகள் சாதனங்கள் இயந்திர பாகங்கள் போல்ட்களில் இருக்கும் பல்வேறு பையோமெட்டீரியல்கள் மற்றும் பலவற்றின் நம்பகத்தன்மைக்கு வேய்புல் பரவல் மிகவும் முக்கியமானது உண்மையில் உங்கள் குழல் விளக்குகள் கூட உங்கள் விளக்குகள் உங்கள் பல்புகள்உங்கள் மடிக்கணினிகள் கூட எந்தப்பொருளும் நம்பகத்தன்மையைக் கொண்டிருக்க முடியும் மற்றும் வேய்புல் பரவல் உண்மையில் அங்கு பயன்படுத்தப்படலாம் இது தோல்விக்கான நேரத்தை தீர்மானிக்கிறது தோல்வியடைய எத்தனை நாட்கள் ஆகலாம் அல்லது தோல்வியடைய எத்தனை மணி நேரம் ஆகலாம் எத்தனை வாரங்கள் அல்லது ஆண்டுகள் இது தோல்வியடைய எடுத்துக்கக்கூடும் எனவே இது மூன்று அளவுருக்களைப் பெற்றுள்ளன β எனப்படும் வடிவ அளவுரு η எனப்படும் அளவுகோள் அளவுரு γ எனப்படும் தாங்குநிலை அளவுரு β η 0 γ ஆனது 0 அல்லது 0 ஆக இருக்க முடியும் γ ஆனது முழு சமன்பாட்டையும் வலதுபுறமாக நகர்த்த உதவுகிறது இது γ மதிப்பைப் பொருத்தது β என்பது வடிவம் என்று அழைக்கப்படுகிறது எனவே βஆனது 3 வரை அதிகரிக்கும்போது நீங்கள் இயல்நிலை பரவலைக் கொண்டு முடிப்பீர்கள் βஆனது குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தால் உங்களிடம் வளைவு பரவல் இருக்க முடியும் இடது வளைவு வலது வளைவு மற்றும் பல மற்றும் η என்பது அளவுகோள் அளவுரு இது அதிகபட்சம் எங்கே என்று உங்களுக்கு சொல்கிறது எனவே குறைந்த η எனில் அதிகபட்சம் குறைந்த மதிப்பில் நிகழ்கிறது அதிக η எனில் அதிகபட்சம் அதிக மதிப்பில் நிகழ்கிறது பின்னர் வேறு சொற்கள் உள்ளன அவை வேய்புல் நம்பகத்தன்மை அளவீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே 1 - நம்பகத்தன்மை என்பது நம்பகத்தன்மையற்றதாக இருக்கமுடியும் இது இந்த சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது உங்கள் γஆனது 0 எனில் அதாவது தாங்குநிலை 0 என்றால் பின்னர் அதை நீங்கள் இப்படி அழைக்க முடியும் நீங்கள் பார்ப்பதுபோல் βவைப் பொறுத்து நீங்கள் இங்கு பல்வேறு வகையான வளைவுகளைக் கொண்டிருக்கமுடியும் இங்கேயுள்ள β மதிப்பைப் பொறுத்து நீங்கள் பல்வேறு வகையான வளைவுகளைக் கொண்டிருக்கலாம் பின்னர் வேய்புல் தோல்வி விகித செயல்பாட்டை நாம் அழைக்கிறோம் இது இதனால் வழங்கப்படுகிறது நீங்கள் γ அகற்றினால் அது இப்படியாக வரும் β η T η β 1 எனவே β 1 எனில் அவற்றின் தோல்வி விகிதம் நேரத்துடன் குறைகிறது β 1 எனில் தோல்வி விகிதம் நேரத்தைப் பொருத்து மாறாமல் இருக்கும் β 1 எனில் தோல்வி விகிதம் நேரத்துடன் அதிகரிக்கிறது தோல்விக்கான சராசரி நேரம் என்று அழைக்கப்படும் மற்றொரு சொல்லை அறிமுகப்படுத்தினோம் அதாவது சராசரி தோல்விக்கான சராசரி நேரம் என்ன இது இந்த தொடர்பால் வழங்கப்படுகிறது இது ஒரு γ செயல்பாடு என்பது உங்கள் வடிவ காரணி γ என்பது உங்கள் நகரும் காரணி η என்பது உங்கள் அளவுகோள் காரணி இந்த γ செயல்பாடு இதனால் வழங்கப்பட்டது எனவே தயவுசெய்து இந்த γ மற்றும் இந்த γ உடன் குழப்பமடைய வேண்டாம் இது ஒரு γ செயல்பாடு மற்றும் இது 0 விலிருந்து ∞ஆல் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் இதைப் பற்றி பயப்பட வேண்டாம் எனவே உள்ளே இருக்கும் சொல்லைப் பொறுத்து இந்த அட்டவணையைப் பயன்படுத்தி காமா செயல்பாட்டு மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக γ என்பது 1 γ என்பது 1 γ என்பது 2 γ என்பது 6 மற்றும் பல வேய்புல் பரவலின் சராசரி வாழ்க்கை அல்லது B50 வாழ்க்கை இதனால் வழங்கப்படுகிறது நாம் ஒரு கட்டத்தில் இவற்றைப் பயன்படுத்தப் போகிறோம் முந்தைய நிகழ்வில் நாங்கள் சில வினாக்களைச் செய்தோம் நாம் அதை குறிப்பாக பையோமெட்டீரியல் உடல் பாகங்களில் பயன்படுத்த முடியும் எவ்வளவு காலம் பையோமெட்டீரியல் பல மணி நேரங்கள் நீடிப்பதற்கான நிகழ்தகவு என்ன எனவே அந்த வகையான வினாக்கள் முயற்சிக்கப்படுகின்றன இந்த அளவுருக்களை எவ்வாறு பெறுவது என்பதை இப்போது நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தரவிலிருந்து β η γ வை நான் எவ்வாறு பெறுவது இன்றைய வகுப்பில் நாம் அதைப் பற்றி பேசப் போகிறோம் எனவே நீங்கள் நம்பகத்தன்மையற்ற செயல்பாட்டை எடுத்துக் கொண்டு மற்றும் நீங்கள் இதை அகற்றினால் ஆக மேலும் பின்னர் 1 என்பது உங்களுக்கு நம்பகத்தன்மையற்ற செயல்பாட்டை வழங்குகிறது இதை நேரியல்படுத்த முடியும் கடந்த முறை நான் இதை நேரியல்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டேன் இதை நீங்கள் நேரியல்படுத்திக்கொண்டே இருந்தால் நீங்கள் எவ்வாறு நேரியல்படுத்துகிறீர்கள் நீங்கள் இருபுறமும் மடக்கை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் மீண்டும் நீங்கள் மடக்கை எடுத்துக்கொள்கிறீர்கள் மற்றும் அவ்வாறே பல நீங்கள் இதனைக்கொண்டு நிறைவடைவீர்கள் எனவே இது ஒரு நேரியல் உடன்தொடர்பு உறவு போல் தெரிகிறது இதனால்தான் இது இடது புறத்தில் உள்ளது t என்பது உங்கள் நேரம் ln t என்பது உங்கள் x எனவே β என்பது உங்கள் m சாய்வு மற்றும் இந்த முழு விஷயமும் வெட்டுத்துண்டாக இருக்கமுடியும் இந்த முழு விஷயத்தையும் நான் ln t இன் செயல்பாடாக வரைவு செய்தால் நான் சாய்வை β ஆகவும் ஐ வெட்டுத்துண்டாகவும் பெறுவேன் இதைச் செய்வது மிகவும் எளிதானது ஆனால் அதைச் செய்வது மிகவும் எளிதானது அல்ல ஏனென்றால் நாம் மேலும் செல்லும்போது பல விஷயங்களைப் பார்க்க வேண்டும் சராசரி தரவரிசை என்று ஒன்று உள்ளது அதை நீங்கள் கணக்கிட வேண்டும் பின்னர் நீங்கள் உண்மையில் அதை வரைவு செய்ய வேண்டும் பொருத்தமான y வரைவு நிலைகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் இதை எப்படி செய்வது என்று எனக்குத் தெரிய வேண்டும் இது y வரைவு நிலை எனவே இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதனை செய்வதற்கு இது சற்று தந்திரமானதாக இருக்கும் முதலில் அந்த தோல்விக்கான நம்பகத்தன்மையற்ற மதிப்பை நாம் தீர்மானிக்க வேண்டும் மற்றும் பொதுவாக பயன்படுத்தப்படும் முறை உள்ளது இது ஒவ்வொரு தோல்விக்குமான சராசரி தரவரிசை என்று அழைக்கப்படுகிறது சராசரி தரவரிசை என்பது தோல்வியின் உண்மையான நிகழ்தகவின் மதிப்பு Q ஆனது 50 நம்பிக்கை மட்டத்தில் n அலகுகளின் மாதிரியிலிருந்து j வது தோல்வியில் இருக்க வேண்டும் சராசரி தரவரிசையை நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் நாம் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் j என்பது தோல்வி வரிசை மற்றும் n என்பது மாதிரி வரிசை எனவே என்னிடம் 10 மாதிரி இருந்தால் மேலும் இந்த குறிப்பிட்ட பாகம் மூன்றாவது இடத்தில் தோல்வியுற்றால் தோல்வி வரிசை என்பது 3 ஆகும் பின்னர் 3 0 அது அந்த குறிப்பிட்ட பாகத்தின் சராசரி தரவரிசையாக இருக்கும் புரிகிறதா எனவே இங்கே முழு பிரச்சனை என்பது நான் இந்த q ஐ எவ்வாறு மதிப்பிடுவது q ஐ மதிப்பிடுவதற்கு ஒவ்வொரு தோல்விக்கும் சராசரி தரவரிசை என்று ஒரு அணுகுமுறை உள்ளது எனவே நாம் அதை தீர்மானிக்க முயற்சிக்கிறோம் இந்த குறிப்பிட்ட சூத்திரத்தைப் பயன்படுத்தி அதைக் கணக்கிட முடியும் இது பயனில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் பிறகு இந்த வினாவைப் பாருங்கள் ஒரு நிறுவனம் இதய உதரவிதான வால்வுகளை உற்பத்தி செய்ய இரண்டு வடிவமைப்புகளைக் கொண்டுள்ளது அவர்கள் அதை வடிவமைப்பு A என்று அழைக்கிறார்கள் அவர்கள் அதை வடிவமைப்பு B என்று அழைக்கிறார்கள் 400000 சுழற்சிகளில் விரும்பப்படும் நம்பகத்தன்மை 0 9 ஆகும் அதாவது 90 வால்வுகள் குறைந்தது 400000 சுழற்சிகளையாவது தாக்குப்பிடிக்க வேண்டும் எனவே இந்த ஒவ்வொரு வடிவமைப்பிலிருந்தும் நீங்கள் 10 மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் அவை சோதிக்கப்பட்டன மற்றும் அவை எந்த சுழற்சியில் தோல்வியுற்றன என்பது இங்கே வரைவு செய்யப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி 1 ஆனது 726044 வது சுழற்சியில் தோல்வியடைந்தது மாதிரி 2 ஆனது 615432 வது சுழற்சியில் தோல்வியடைந்தது அவை அனைத்தும் வடிவமைப்பு 1 அல்லது வடிவமைப்பு A இலிருந்து வந்தவை மற்றும் நீங்கள் இந்த மாதிரிகளைப் பார்த்தால் வடிவமைப்பு B இலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மாதிரி 11ஆனது 529082 வது சுழற்சியில் தோல்வியடைந்தது இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த Q யை நான் எவ்வாறு கணக்கிடுவது நம்பகத்தன்மையை எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் முதலில் நாம் இந்த தரவை ஒழுங்கமைக்க வேண்டும் முதலில் வடிவமைப்பு A ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்காக நாம் இந்தத் தரவை எக்செல்லில் வடிவமைக்கலாம் பின்னர் அவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்தலாம் எனவே 384 558 இந்த மாதிரி முதலில் தோல்வியடைகிறது சரிதானே மிகக் குறுகிய சுழற்சியில் ஆக இது முதலில் வரும் பின்னர் இது இரண்டாவது வரும் அதுபோன்று என உங்களுக்குத் தெரியும் நீங்கள் அவற்றை அந்த வரிசையில் வைத்திருங்கள் எனவே அவற்றை 1 2 3 4 5 6 என 10 வரை வரிசைப்படுத்துங்கள் இப்போது கேள்வி என்னவெனில் இந்த q ஐ நான் எவ்வாறு கணக்கிடுவது இந்த q ஐக் கணக்கிடவேண்டுமென்றால் நான் சொன்னது போல் நாம் இந்த பெனார்ட் தோராயத்தைப் Benard's approximation பயன்படுத்த வேண்டும் j என்பது ஒரு தோல்வி வரிசை n என்பது தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை இங்கே n என்பது 10 ஆகும் எனவே இந்த குறிப்பிட்டது 1 இன் தோல்வி வரிசையைக் கொண்டுள்ளது ஆகவே நான் இதையே எக்செல்லில் வைக்கிறேன் எடுத்துக்காட்டாக இது போன்று எனவே இது 1 இன் தோல்வி வரிசையைக் கொண்டுள்ளது எனவே 1 0 3 என்பது 0 7 0 4 ஆனது 0 067 ஆக இருக்கும் இதுபோன்று இந்த உருப்படிகள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் ஒரு சராசரி தரவரிசையைக் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் நீங்கள் 1÷1 கழித்தல் சராசரி தரவரிசையைக் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் அதன் மடக்கையை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் மீண்டும் அதன் மடக்கையை எடுத்துக்கொள்கிறீர்கள் இவை அனைத்தையும் நீங்கள் ஏன் செய்ய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் 1 ÷1 -Q இன் மடக்கையின் மடக்கை எதிர் t இன் மடக்கை என்பதுதான் நாம் செய்யப்போகும் வரைவு எனவே Q ஐ மதிப்பிடுவதற்கு நாம் இந்த வகை தோராயத்தைப் பயன்படுத்துகிறோம் சராசரி தரவரிசை அணுகுமுறை மற்றும் சராசரி தரவரிசைகளை பெனார்ட் தோராயத்தைப் பயன்படுத்தி கணக்கிட முடியும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே இதன் மடக்கையின் மடக்கையை செய்கிறோம் பின்னர் மறுபக்கம் வடிவமைப்பு A வின் சுழற்சிகளுக்கு மடக்கை செய்கிறோம் அதாவது இந்த ஒவ்வொன்றின் மடக்கை நீங்கள் இதை y அச்சில் வரைவு செய்யப்போகிறீர்கள் இதை x அச்சில் வரைவு செய்யப் போகிறீர்கள் எனவே இந்த 2 யையும் ஐ நீங்கள் வரைவு செய்யும் போது நமது படத்தில் நீங்கள் பார்க்கமுடிவதுபோல் சாய்வு உங்களுக்கு β வைத் தரும் மற்றும் வெட்டுத்துண்டு β ln ஐத் தரும் நான் இதை இதனால் வகுத்தால் கண்டிப்பாக என்னால் எனது η வைப் பெற இயலும் நான் 1இன் மடக்கையின் மடக்கை வகுத்தல் 1 கழித்தல் சராசரி தரவரிசையை வரைவு செய்கிறேன் ஏனெனில் சராசரி தரவரிசை உங்கள் Q ஆகக் கருதப்படுகிறது பிறகு இது இந்த வடிவமைப்பு சுழற்சி வடிவமைப்பு சுழற்சியின் மடக்கை இங்கே விழுகிறது நீங்கள் சாய்வைப் பெறுவீர்கள்சாய்வு என்பது உங்கள் β ஆகும் Β மற்றும் பின்னர் இதர அளவுரு η ஆனது வெட்டுத்துண்டின் விகிதத்தை சாய்வு கொண்டு வகுப்பதன்மூலம் கணக்கிடப்படுகிறது ஏனெனில் இது இந்த β வால் கொடுக்கப்பட்டது எனவே நீங்கள் வகுத்தால் உங்களுக்கு η கிடைக்கும் η வானது இதனால் கொடுக்கப்பட்டது எனவே β என்பது 4 25 அதாவது வடிவ காரணி η என்பது 693380 400000 சுழற்சியில் விரும்பத்தக்கது 0 9 ஆகும் இப்போது நாம் எக்செல்லில் கிடைக்கும் வேய்புல் செயல்பாட்டைப் பயன்படுத்தி தாக்குப்பிடித்தலின் நிகழ்தகவைக் கணக்கிடலாம் நமக்குத் தெரியும் 400000 என்பது நமது தரவு x மற்றும் நமக்குத் தெரியும் β என்பது 4 புள்ளி மன்னிக்கவும் α என்பது 4 25 β என்பது 693380 நாம் அதை செய்யும்போது நம்மால் கணக்கிட முடியும் நாம் தாக்குப்பிடித்தல் வினாவினைப் பெறுவோம் அதை எப்படி செய்வது என்று நான் காண்பிக்கிறேன் எனவே நம்மிடம் ஒரு வேய்புல் உள்ளது 400000 கமா 4 25 கமா 693380 உண்மை நமக்கு 0 092 கிடைக்கிறது அதாவது 400000 சுழற்சிகளின் தாக்குப்பிடித்தல் நிகழ்தகவானது 0 092 ஆகும் இதேபோல் 400000 க்குப் பதிலாக 300000க்கு நாம் செய்யமுடியும் 500000க்கு நாம் செய்யமுடியும் மற்றும் எனவே அது உங்களுக்கு வெவ்வேறு சுழற்சிகளுக்கான தாக்குப்பிடித்தல் நிகழ்தகவைத் தருகிறது நாம் 0 028 ஐப் பெறுகிறோம் மேலும் இதேபோல் 500000 க்கும் நாம் செய்ய முடியும் எனவே அது 0 22055 இன் தாக்குபிடித்தல் நிகழ்தகவு புள்ளியை அளிக்கிறது 300000 400000 500000 போன்ற இந்த சுழற்சிகளின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இந்த வேய்புல் செயல்பாட்டைப் பயன்படுத்தி தாக்குப்பிடித்தல் நிகழ்தகவை நாம் கணக்கிட முடியும் மற்றொன்று வடிவமைப்பு B ஒரே வகை கணக்கீடு மற்றும் தாக்குப்பிடித்தல் நிகழ்தகவை நாம் தீர்மானிக்க முடியும் மேலும் பிறகு இந்த இரண்டிலிருந்து எந்த வடிவமைப்பை ஏற்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் இது மிகவும் சிக்கலானதாகத் தோன்றுகிறது ஆனால் இது மிகவும் பயனுள்ள வகை அணுகுமுறையாகும் வசதிக்காக மீண்டும் நான் ஒரு முறை விளக்குகிறேன் நாம் நம்பகத்தன்மையைப் பார்க்கிறோம் நம்பகத்தன்மை செயல்பாடு இதன் மூலம் வழங்கப்படுகிறது எனவே நம்பகத்தன்மையற்றது 1 - அதுவாக இருக்கும் 1 e t η βவின் அடுக்குக்கு உயர்த்தப்படுகிறது raise to the power β இப்போது சோதனைத் தரவிலிருந்து η மற்றும் β வை மதிப்பிட விரும்புகிறேன் பிறகு சில கணக்கீடுகளைச் செய்வதற்கு அந்த β மற்றும் η வைப் பயன்படுத்துகிறேன் அதை நான் எப்படி செய்வது இப்போது நான் இந்த தரவின் மடக்கை எடுத்துக் கொண்டால் இந்த சமன்பாடு இது நம்பகத்தன்மையற்றதுவின் சமன்பாடு Q 1 கழித்தல் e ஒரு மடக்கை எடுத்துக் கொள்ளுங்கள்பிறகு மீண்டும் நான் மடக்கை எடுக்கிறேன் சமன்பாடு இப்படி முடிகிறது எனவே இது y போல் தெரிகிறது இது உங்கள் x t என்பது உங்கள் நேரம் சாய்வு உங்களுக்கு βவைத் தரும் பற்றும் வேட்டுத்துண்டு இந்த மொத்தத்தையும் தரும் சரிதானே எனவே சோதனை தரவுகளிலிருந்து நாம் β மற்றும் η வைக் கணக்கிடலாம் ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல நாம் அதற்கு பின்னர் வருவோம் உண்மையில் ஆனால் அடிப்படையில் என்னால் q ஐப் பெற முடிந்தால் அதாவது என்னால் நம்பகத்தன்மையற்றதின் மதிப்பைப் பெற முடிந்தால் பின்னர் நான் சரிவு செய்தால் அதை எனது y அச்சாகக் கொண்டு பின்னர் ln ஐ எனது x ஆகக் கொண்டு பின்னர் வரைவு மற்றும் வெட்டுத்துண்டிலிருந்து என்னால் β மற்றும் ηவைப் பெற இயலும் பின்னர் நான் இதைப் பிற வகை கணக்கீடுகளுக்கு பிறகு பயன்படுத்தலாம் இதை நான் எப்படி செய்வது அங்கேதான் ஒவ்வொரு தோல்விக்குமான சராசரி தரவரிசை உதவிக்கு வருகிறது அதாவது நாம் தோல்விக்கான சராசரி தரவரிசைகளைக் கணக்கிட வேண்டும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சராசரி தரவரிசை என்பது 50 நம்பக இடைவெளியில் n அலகுகளின் மாதிரியிலிருந்து j வது தோல்வியில் தோல்வியின் உண்மை நிகழ்தகவு கொண்டிருக்க வேண்டிய மதிப்பு சராசரி தரவரிசைகளை எப்படி நீங்கள் கணக்கிடுவீர்கள் இது பெனார்ட் தோராயமாக்கல் Benard's approximation எனப்படும் இந்தக் குறிப்பிட்ட தொடர்பினால் வழங்கப்படுகிறது j என்பது தோல்வி வரிசை n என்பது மாதிரி அளவு எனவே என்னிடம் 20 மாதிரிகள் இருந்தால் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மாதிரியின் தோல்வி ஒழுங்கு 4 எனக் கூறினால் j என்பது 4 ஆகவும் n என்பது 20 ஆகவும் இருக்கும் அது எனது Q ஐக் கொடுக்கும் இது அவ்வளவு எளிதல்ல எனவே நாம் பின்னர் வருவோம் ஒரு நிறுவனம் இதய உதரவிதான வால்வுகளின் 2 முன்மொழியப்பட்ட வடிவமைப்புகளின் சார்புத்தன்மை அல்லது நம்பகத்தன்மையை ஒப்பிட விரும்புகிறது எனவே குறைந்தது 90 வால்வு 400000 சுழற்சிகளைத் தக்கவைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே அவை 2 வடிவமைப்புகளைக் கொண்டுள்ளன அவை வடிவமைப்பு 1 இலிருந்து 10 மாதிரிகளைக் கொண்டுள்ளன மேலும் இவை தோல்வியடைய எடுக்கும் சுழற்சிகளின் எண்ணிக்கையை சரிபார்க்கவும் ஆக நீங்கள் காண்பதுபோல் இந்த குறிப்பிட்ட சுழற்சியில் மாதிரி 7 தோல்வியடைகிறது மிகக்குறைவானது மாதிரி 4 807000 வது சுழற்சி வரை நீடிக்கிறது வடிவமைப்பு B இல் உங்களிடமுள்ள மாதிரி 15 விரைவாக தோல்வியடைகிறது மற்றும் மாதிரி 16 ஆனது மன்னிக்கவும் மாதிரி 19 ஆனது நீண்ட நேரம் நீடிக்கிறது மன்னிக்கவும் மாதிரி 20 விரைவானது மற்றும் மாதிரி 19 நீண்ட நேரம் நீடிக்கிறது ஆகவே சராசரி தரவரிசைகளைக் கணக்கிடுவதை நாம் பயன்படுத்துகிறோம் எனவே முதலில் நீங்கள் அவற்றை ஏறுவரிசையில் ஒழுங்கமைக்கிறீர்கள் எனவே இந்த மாதிரி விரைவில் தோல்வியடைகிறது இந்த மாதிரி கடைசியாக தோல்வியடைகிறது பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் j 0 3ஐ வைக்கிறீர்கள் எனவே இந்த மாதிரிக்கு j என்பது 1 n என்பது 10 இந்த மாதிரிக்கு j என்பது 2 n என்பது 10 மற்றும் பல எனவே நாம் சராசரி தரவரிசையைக் கணக்கிடுகிறோம் பிறகு 1 ÷1 சராசரி தரவரிசை என்பது நீங்கள் செய்வது அதாவது 1 ÷1 0 06 இது உங்களுக்கு இது மற்றும் அவ்வாறே பலவற்றைத் தரும் அது போல நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் பின்னர் நீங்கள் இதன் மடக்கையை எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் மீண்டும் மடக்கையை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் 2 முறை மடக்கை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனென்றால் இதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நீங்கள் 2 முறை மடக்கை எடுக்க வேண்டும் மற்றும் இதை y அச்சாகவும் t இன் மடக்கையை x அச்சாகவும் கொண்டு நீங்கள் வரைவு செய்கிறீர்கள் அது வடிவமைப்பு சுழற்சிகள் என்பது உங்கள் t ஆகும் எனவே நீங்கள் மடக்கை எடுத்துக்கொள்கிறீர்கள்இதற்கு எதிர் இதனை வரைவு செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு அழகான நேர்கோட்டினைப் பெறுகின்றீர்கள் வடிவமைப்பு சுழற்சிகளின் மடக்கையை இங்கே பெறுகிறீர்கள் இங்கு நீங்கள் 1 ÷ 1 - சராசரி தரவரிசையின் ln ஐ வரைவு செய்கிறீர்கள் எனவே சாய்வு உங்களுக்கு β வைக் கொடுக்கும் மற்றும் சாய்வு மூலம் வகுக்கப்பட்ட வெட்டுத்துண்டு உங்களுக்கு η வைக் கொடுக்கும் ஏனெனில் நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் இது வெட்டுத்துண்டு இது சாய்வு எனவே இதனை இதனால் வகுப்பதன் மூலம் நாம் η வைப் பெறுகிறோம் β இங்கிருக்கிறது η இங்கிருக்கிறது எனவே எனவே நான் x இன் எந்த மதிப்புக்கும் வேய்புல் பரவலைப் பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக நான் பார்க்க விரும்புகிறேன் நான் இது 400000 சுழற்சிகளுக்கு நீடிக்க விரும்புகிறேன் நான் இங்கே மாற்றை வைக்கிறேன் மேலும் பிறகு உண்மையை வைக்கிறேன் பின்னர் என்னால் நிகழ்தகவைக் கணக்கிட முடியும் எனவே இது மிகவும் எளிதானது நீங்கள் அதை வடிவமைப்பு A க்காக செய்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் அதை வடிவமைப்பு B க்காகச் செய்கிறீர்கள் முழு செயல்முறையையும் மீண்டும் செய்யவும் எனவே நீங்கள் அவற்றை ஏறுவரிசையில் ஏற்பாடு செய்கிறீர்கள் எனவே இது 1 ஆக வரும் பின்னர் இது 2 ஆக வரும் இது 3 ஆக வரும் மற்றும் பல மேலும் இது 10 ஆக வரும் நீங்கள் அவற்றை ஏற்பாடு செய்தவுடன் பின்னர் நீங்கள் தரவரிசையைக் கணக்கிடுங்கள் சராசரி தரவரிசை எனவே இது அப்படியே இருக்கும் எனவே 1 ÷1 சராசரி தரவரிசையும் அப்படியே இருக்கும் இதுவும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால் வடிவமைப்பு சுழற்சிகளின் ln ஆனது எண்களின் வேறுபட்ட தொகுப்பைக் கொண்டிருக்கும் நீங்கள் அதனை x அச்சாகவும் இதனை y அச்சாகவும் கொண்டு வரைவு செய்தால் எனவே நீங்கள் வெவ்வேறு சாய்வையும் மற்றும் வெட்டுத்துண்டையும் பெறலாம் அதற்கேற்ப சாய்வானது உங்களுக்கு வடிவமைப்பு B இன் β வைத் தரும் மற்றும் அதற்கேற்ப η வானது வடிவமைப்பு B க்குக் கிடைக்கும் எனவே உங்களிடம் வடிவமைப்பு A க்கான β மற்றும் η இருக்கும் இதேபோல் நாம் வடிவமைப்பு B க்கான β மற்றும் η வைக் கணக்கிடுவோம் பின்னர் எக்செல்லில் கிடைக்கும் இந்த வேய்புல் கட்டளையைப் பயன்படுத்தி வடிவமைப்பு B க்கு ஒரு வேய்புல் செய்யலாம் மற்றும் பிறகு கிடைத்த முடிவுகளுடன் வடிவமைப்பு A க்கு கிடைத்தவற்றை ஒப்பிட முடியும் எனவே இதைச் செய்வது மிகவும் எளிது ஆனால் இது மிகவும் சம்பந்தப்பட்ட வினா இது மிகவும் பயனுள்ள வகை அணுகுமுறையாகும் குறிப்பாக நான் மாதிரிகள் எடுத்து பின்னர் அவற்றின் தோல்வி விகிதங்களை அளவிடுகிறேன் நீங்கள் ஏற்கனவே β மற்றும் η வை தெரிந்திருந்தால் இது மிகவும் எளிது தாக்குபிடிப்பதற்கான நிகழ்தகவு மற்றும் பலவற்றைப் பெற நான் வேய்புல் செயல்பாட்டைப் பயன்படுத்தமுடியும் ஆனால் இது அவற்றின் தோல்வி விகிதங்களிலிருந்து மாதிரிகளை நீங்கள் சேகரிப்பது போன்றது நீங்கள் β மற்றும் η வை மதிப்பிடுகிறீர்கள் அதாவது இது வளைவு பொருத்துதல் மற்றும் அளவுரு மதிப்பீடு ஆகும் மேலும் பின்னர் அதை கணக்கிட பயன்படுத்தவும் அந்த வழியில் இது மிகவும் பயனுள்ள அணுகுமுறை நான் கூறியதுபோல் வேய்புல் பரவலானது முக்கியமானது குறிப்பாக பையோமெட்டீரியல் வகை ஆராய்ச்சியில் நான் உங்களுக்குக் காட்டிய இந்த வினாவைப்போல் இதய உதரவிதான வால்வுக்கு இரண்டு வடிவமைப்புகள் கிடைக்கின்றன மேலும் எந்த வடிவமைப்பை எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க விரும்புகிறீர்கள் என்னிடம் சில உடல் உள்வைப்பு உள்ளன மேலும் நான் அவற்றின் தோல்வி விகிதம் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அது எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும் இது ஆண்டுகள் அல்லது மாதங்கள் அல்லது நாட்கள் தாக்குப்பிடிக்குமா என்னிடம் வெவ்வேறு வடிவமைப்புகள் இருந்தால் எந்த வடிவமைப்பு நீண்ட காலம் நீடிக்கும் எனவே அந்த மாதிரியான நிலைமையில் வேய்புல் பரவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டியதுபோல வேய்புல் பரவலில் 3 அளவுருக்கள் உள்ளன β η மற்றும் γ பீட்டா என்பது வடிவம் என்று அழைக்கப்படுகிறது வடிவம் என்பது இது இயல்பானது போல் உள்ளதா அல்லது இது இடது அல்லது வலதுபுறமாக வளைந்திருக்கிறதா என்பதாகும் அளவுகோல் என்பது η ஆகும் இது அடிப்படையில் அதிகபட்சமாக வலது அல்லது இடது பக்கம் நகரும் அதிகபட்சமானது தாமதமாக ஏற்படலாம் அல்லது விரைவாக ஏற்படலாம் எனவே வெளிப்படையாக நான் நம்பகத்தன்மையை அதிகரிக்க விரும்பினால் நான் அதை மேலும் வலது பக்கம் தள்ள விரும்புகிறேன் γ என்பது தாங்குநிலை அளவுரு γ ஆனது 0 t எனில் அதாவது உங்கள் தரவு மூலத்திலிருந்து தொடங்கும் அதேசமயம் γ 0 எனில் தரவானது பின்னால் தொடங்குகிறது இது நகர்த்தப்படுகிறது மொத்த வளைவும் வலதுபுறம் நகர்த்தப்படுகிறது அதேசமயம் γ 0 எனில் மொத்த வளைவும் இடதுபுறம் நகர்த்தப்படுகிறது எனவே அடிப்படையில் γ என்ன செய்கிறது இது வளைவை வலது அல்லது இடது பக்கம் முழுமையாக நகர்த்துகிறது எனவே இவைதான் வேய்புல் பரவலில் கிடைக்கும் மூன்று அளவுருக்கள் நாம் சமீபத்தில் பேசியது விவாதித்தது போல நம்பகத்தன்மை செயல்பாட்டை தீர்மானிக்க வேய்புல் பரவலை நாம் பயன்படுத்தலாம் மற்றும் பிறகு நாம் இதனை தோல்வி விகித செயல்பாட்டிற்கு பயன்படுத்தலாம் அதாவது நேரத்தின் செயல்பாடாக தோல்வியின் விகிதம் என்ன அதேநேரம் நம்பகத்தன்மையில் நேரத்தின் செயல்பாடாக நம்பகத்தன்மை என்ன 1 வருடம் கழித்து இது எவ்வளவு நம்பகமானது 2 வருடங்களுக்குப் பிறகு அது எவ்வளவு நம்பகமானது 10 வருடங்களுக்குப் பிறகு அது எவ்வளவு நம்பகமானது பின்னர் நாம் தோல்விக்கான சராசரி நேரத்தைக் கணக்கிட முடியும் அது தோல்வியடைவதற்கான சராசரி நேரம் என்ன இங்கே சமன்பாடு இது போல் தெரிகிறது இதுதான் γ செயல்பாடு இது இந்த தொடர்பினால் கொடுக்கப்படுகிறது மேலும் பின்னர் நாம் சராசரி ஆயுள்காலத்தைக் கணக்கிட முடியும் தரவு தொகுப்பின் சராசரி ஆயுள்காலம் பின்னர் நாம் நம்பகத்தன்மையற்றதின் செயல்பாட்டினை Q கணக்கிட முடியும் அது 1 நம்பகத்தன்மையற்றதின் செயல்பாடு தருகிறது 1 கழித்தல் இது நம்பகத்தன்மையற்றதின் செயல்பாட்டினைத் தரும் எனவே வேய்புல்லில் வெவ்வேறு செயல்பாடுகள் உள்ளன அவை நம்பகத்தன்மையை உள்ளடக்கிய பல வினாக்களில் அவற்றின் சொந்த பயன் மற்றும் முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளன நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு ஒளி விளக்கை எடுத்துக் கொண்டாலும் மடிக்கணினியை எடுத்துக் கொண்டாலும் சுவிட்சுகள் எடுத்துக் கொண்டாலும் இதய வால்வை எடுத்துக் கொண்டாலும் அல்லது உள்வைப்பைக் கருத்தில் கொண்டாலும்கூட மற்றும் பலவாயினும் உண்மையில் நம்பகத்தன்மை முக்கியமானது எனவே அடுத்த வகுப்பில் நாம் வேறு சில தலைப்புகளில் தொடருவோம் உங்கள் நேரத்திற்கு மிக்க நன்றி முக்கியச்சொற்கள் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை செயல்பாடு தோல்விக்கான சராசரி நேரம் தோல்வி விகிதம் நிகழ்தகவு சராசரி ஆயுள்காலம் சராசரி தரவரிசை நம்பகத்தன்மையற்றதின் செயல்பாடு